வணக்கம் இந்த மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம்நாம் இப்போது 6 வது வாரத்தில் இருக்கிறோம் இது தொகுதி 4 வாரம் 6 முந்தைய தொகுதியில் நிலைத்தன்மை மற்றும் நிபந்தனையற்ற நிலைத்தன்மைக்கான நிபந்தனைகள் மற்றும் சுற்று நிலையானதாக இருப்பதற்கான நிலை என்ன என்பது பற்றி விவாதித்தோம் எனவே நிலைத்தன்மை என்பதன் பொருளை மீண்டும் மதிப்பாய்வு செய்வோம் காமா இன் மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் அல்லது காமா அவுட் மாடுலஸ் அனைத்து மாடுலஸ் காமா எஸ் 1 க்கு குறைவாகவும் காமா எல் 1 ஐ விடக் குறைவாகவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் இது காமா இன் நிலைத்தன்மையின் அளவுகோலாகும் அனைத்து காமா எஸ் மதிப்புக்கும் காமா அவுட் மாடுலஸ் 1 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் காமா எல் மாடுலஸும் 1 ஐ விடக் குறைவாக இருக்க வேண்டும் காமா இன் மாடுலஸ் அல்லது காமா அவுட் மாடுலஸ் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அது நிலையானது அல்ல எனவே நிபந்தனையின்றி நிலையான நிலை இது சரியா எனவே காமா எல் மாடுலஸின் செயல்பாடான காமா இன் க்கு1 க்கு சமமாகிறது என்பது நிபந்தனை இது நிபந்தனையற்ற நிலைத்தன்மைக்கும் சாத்தியமான நிலையற்ற தன்மைக்கும் இடையிலான எல்லை என்று நாம் கூறலாமா காமா இன் என்பது காமா எல் மாடுலஸின் செயல்பாடு 1 க்கு சமம் என்பது நிபந்தனையற்ற நிலைத்தன்மை மற்றும் சாத்தியமான உறுதியற்ற நிலைதன்மைக்கு இடையிலான ஒரு எல்லை உண்மையில் இதன் பொருள் என்ன காமா எல் ன் செயல்பாடாக காமா இன் இருக்கும்போது காமா எல் ன் மதிப்புகள் மாடுலஸில் காமா 1 க்கு சமமாக மாறும் என்பது அந்த எல்லை எனவே அந்த புள்ளிகளின் வளைவரை அல்லது காமா எல் ன் வளைவரையை கண்டுபிடிக்க முடியுமானால் இது மாடுலஸ் காமா இன் 1 க்கு சமம் பின்னர் அந்த எல்லை எது என்பதைக் கண்டுபிடிப்போம் அந்த வளைவரைக்கான சமன்பாட்டை நாம் பெற விரும்பினால் அது என்னவென்று பார்ப்போம் எனவே நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைஇப்போது நாம் முன்பு பார்த்த காமாஇன் என எழுதலாம் கணித கையாளுதலுக்குப் பிறகு நாம் எழுதக்கூடியது நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த பதம் ஒரு நிலையானது இது சிஎல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு திசையன் அளவு இந்த பதம் நிலையானது அதை ஆர்எல் என அழைக்கலாம் இந்த முழு பதமும் இப்படி எழுதப்படுகிறது இந்த முழு சமன்பாடும் இதுபோன்று எளிமைப்படுத்தப்படுகிறது இது ஒரு வட்டத்தின் சமன்பாடு வேறுவிதமாகக் கூறினால் நிபந்தனையற்ற நிலைத்தன்மை மற்றும் சாத்தியமான நிலையற்றதன்மை சுற்றுக்கு இடையிலான நிலைத்தன்மை மற்றும் நிலையற்ற தன்மைக்கு இடையில் நான் குறிப்பிட்டது ஒரு வட்டம் இதுதான் அதன் சமன்பாடு இப்போது குறிப்பிடப்பட்டுள்ள வட்டத்தின் இந்த சமன்பாடு வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இது வெளியீடு நிலைத்தன்மை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே வட்டம் காமாஎல் சார்ந்தது இது பெருக்கியின் வெளியீட்டில் இணைக்கப்பட்ட வெளியீட்டு மின்மறுப்பு ஆகும் இதேபோல் வெளியீட்டு நிலைத்தன்மைக்கு வட்டத்திற்கு ஒத்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் காமா இன் பூஜ்ஜியமாக மாறுவதற்கு பதிலாக 1 க்கு சமமான காமா அவுட் மாடுலஸைக் நாம் கொண்டிருப்போம் எனவே இது நமது ஸ்மித் விளக்கப்படம் என்று வைத்துக்கொள்வோம் இது ஸ்மித் விளக்கப்படத்தில் உள்ள யூனிட் வட்டம் மற்றும் கிடைமட்டமாக நிழலிடப்பட்ட பகுதி நமது வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் ஆகும் இப்போது வெளி வட்டத்தின் எல்லை நிபந்தனையற்ற நிலையானது மற்றும் இது காமா எல் ன் நிலையற்ற பகுதிகள் அல்லது சாத்தியமான நிலையற்ற மதிப்புகள் எது என்பதை தீர்மானிக்கிறது என்று நான் சொன்னேன் எனவே வட்டத்திற்குள் காமா எல் மதிப்புகள் நிபந்தனையின்றி இருக்கும் நிலையானது நிபந்தனையற்ற நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும் அல்லது அவை நிலையற்ற சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் இப்போது இதில் எது வட்டத்தின் வெளிப்புறம் அல்லது வட்டத்தின் உட்புறம் எது நிலையானது மற்றும் நிலையற்ற பகுதி அதைச் செய்ய நாம் கண்டுபிடிக்க வேண்டும் காமா எல் பூஜ்ஜிய காமாவுக்கு சமமாக இருக்கும்போது எஸ்11 ஆக மாறுகிறது வேறுவிதமாகக் கூறினால் காமா எல் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும்போது காமா இன் மதிப்புகளை எஸ்11 குறிக்கிறது எனவே இந்த வட்டத்திற்கு வெளியே காமா இன் மாடுலஸ் 1 ஐ விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும் என்பதை நினைவில் கொள்க காமா எல் க்கான காமாவின் மதிப்பை எஸ்11 குறிப்பதால் அது பூஜ்ஜியத்திற்கு சமம் எனவே மாடுலஸ் எஸ்11 காமாவின் மதிப்பு என்று அழைக்கிறோம் தொடக்க நிலையில் எஸ்11 ன் மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் பூஜ்ஜியத்திற்கு சமமான காமா எல் புள்ளி நிலையானது மறுபுறம் எஸ்11 மாடுலஸ் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் பூஜ்ஜியத்திற்கு சமமான காமா எல் புள்ளி நிலையற்றதாக இருக்கும் எஸ்11 ன் மட்டு 1 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த வட்டத்தின் உள்ளே நிலைத்தன்மை வட்டம் இந்த வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் நிலையான பகுதி என்று இருக்கும் என்பது பொருள் ஆனால் ஓரலகு ஆரம் கொண்ட ஸ்மித் விளக்கப்படத்திற்குள் இங்கே நீல பகுதி காமா எல் இன் மதிப்புகளை வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே காட்டுகிறது எனவே மீண்டும் எஸ்11 ன் மாடுலஸ் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் வட்டத்திற்கு வெளியே நிலையற்ற பகுதி இருக்கக்கூடும் ஏனெனில் காமா இன் தொடக்கம் எஸ்11 மாடுலஸின் தொடக்கத்தில் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது எனவே ஆரம்ப புள்ளி நிலையற்ற பகுதியில் இருக்க வேண்டும் இந்த முறையில் ஆரம்பம் நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே இருந்தால் அதாவது நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒவ்வொரு புள்ளியும் நிலையற்றதாக இருக்கும் எஸ்11 மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருக்கும் இந்த முறையில் மாற்றி கொள்வோம் என்றால் இங்கு எஸ்11 ன் மாடுலஸ் 1ஐ விட குறைவு இதன் பொருள் தொடக்கபுள்ளி நிலையான பகுதியில் உள்ளது என்பதாகும் தொடக்க புள்ளி நிலையான பகுதியில் இருப்பதால் தொடக்கம் வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே தன்னிச்சையாக இருக்கும் அதனால் அனைத்து புள்ளிகளும் வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்குள் இருக்க வேண்டும் என்பது நிலையற்ற நிலைக்கு ஒத்திருக்க வேண்டும் என்பதாகும் இப்போது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தை நான் குறிப்பிடுகையில் வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்கு ஒத்திருக்கிறது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தின் சமன்பாடு இவ்வாறு கொடுக்கப்படும் காமா அவுட் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எளிமைப்படுத்தி இந்த சமன்பாட்டை இதுமாதிரி சுருக்கலாம் இதையொட்டி எழுதலாம் எனவே மீண்டும் இந்த புள்ளி சிஎஸ் உடன் ஒத்துள்ளது இது திசையன் அளவு இந்த முழு விஷயம் ஒரு ஸ்கேலார் அது ஆர்எஸ்க்கு ஆனது இதை நினைவுகூருங்கள் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த வட்டத்தின் வளைவரை காமா எஸ் ஐ சார்ந்துள்ளது இது பெருக்கியின் உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்ட மின்மறுப்பு ஆகும் நிலைத்தன்மை வட்டம் மற்றும் ஸ்மித் விளக்கப்படத்தின் நிலையான மற்றொரு முறையை பார்ப்போம் இந்த வழக்கில் உள்ளீடு இது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் ஏனெனில் நாம் காமா எஸ் வெளியில் உள்ளோம் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் ஓரலகு ஆரம் கொண்ட ஸ்மித் வரைபடத்தை தொடாது இந்த முறையில் எனவே உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தின் வளைவரை 1 க்கு சமமான காமாவின் மாடுலஸுடன் ஒத்திருக்கிறது மீண்டும் நமக்கு அதே பிரச்சினை உள்ளது இது நிலையற்ற பகுதி மற்றும் நிபந்தனையின்றி நிலையான பகுதி இந்த முறையை கவனியுங்கள் இது ஒன்றும் தொடாததால் இந்த இரண்டு வட்டங்களுக்கிடையில் எந்த குறுக்குவெட்டு புள்ளியும் இல்லை எனவே சாத்தியமான அனைத்து வடிவமைப்பு மதிப்பும் காமா எஸ் ன் சாத்தியமான அனைத்து மதிப்புகளும் நிலையானதாகவோ அல்லது நிலையற்றதாகவோ இருக்கும் முந்தைய முறையை போலவே இரண்டு வட்டங்களுக்கிடையில் ஒரு குறுக்குவெட்டு பகுதி இருந்ததால் ஸ்மித் விளக்கப்படத்தின் யூனிட் வட்டத்தினுள் சில புள்ளிகள் இருக்கலாம் அவை நிபந்தனையின்றி நிலையானதாக இருக்கலாம் அல்லது நிலையான நிலையற்றதாக இருக்கலாம் எனவே மீண்டும் நிலையான அல்லது நிலையற்ற பகுதியைக் கண்டுபிடிப்பதற்கான செயல்முறை நடைமுறை வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டத்துடன் நாம் கையாண்டதைப் போன்றது எஸ்22 ன் மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் இதன் பொருள் பூஜ்ஜிய புள்ளிக்கு சமமான காமா எஸ் நிலையானது ஏனெனில் காமா எஸ் ல் பூஜ்ஜியத்திற்கு சமமான காமா எஸ்22 க்கு சமமாக காமா உள்ளது எனவே எஸ்11 ன் மாடுலஸ் 1 க்கும் குறைவாக இருந்தால் மற்றும் ஸ்மித் விளக்கப்படத்தில் உள்ள நமது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் இது போன்ற நிலையைக் கொண்டுள்ளது அதாவது ஸ்மித் விளக்கப்படத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் நிலையானவை எஸ்22 ன் மாடுலஸ் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் ஸ்மித் வரைபடத்தின் உள்ளே உள்ள அனைத்து புள்ளிகளும் நிலையற்றவை என்று பொருள் நீங்கள் இவை நிலைத்தன்மைக்கும் நிலையற்ற தன்மைக்கும் இடையிலான எல்லையில் நிலைத்தன்மை வட்டத்தைப் பற்றிய பேசி கொண்டிருக்கிறோம் பின்னர் இந்த ஸ்மித் விளக்கப்படத்தைப் பற்றி அதன் அலகு வட்டத்துடன் ஏன் விவாதிக்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம் நாம் விவாதிக்கக் காரணம் காமா ஐ ன் மற்றும் காமா அவுட் தவிர ஒவ்வொரு மதிப்பும் 1 ஐ விடக் குறைவாக இருப்பதால் ஆகும் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் மட்டு 1 ஐ விடக் குறைவாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் வேறுவிதமாகக் கூறினால் காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவை ஸ்மித் விளக்கப்படத்தில் ஓரலகு வட்டத்தினுள் முழுமையாக இருக்க வேண்டும் எனவே அதுவும் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனை ஆகும் எனவே நிலைத்தன்மை இது அதிர்வெண்ணுடன் நிலைத்தன்மையின் மாறுபாட்டைக் காட்டும் சுவாரஸ்யமான வரைபடமாகும் இப்போது இது வட்டம் சிறிய ஆரம் கொண்ட இந்த சிறிய வட்டம் வெளியீடு என்பது 14 ஜிகாஹெர்ட்ஸ் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்ட அதிர்வெண் ஆகும் இந்த வட்டம் எஃப் 7 கிகாஹெர்ட்ஸிற்கான உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் அடுத்து 14 ஜிகாஹெர்ட்ஸில் பார்ப்போம் எஸ்22 ன் மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருப்பதைக் காண்கிறோம் ஆகவே 14 ஜிகாஹெர்ட்ஸுக்கு இந்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே உள்ள அனைத்து பகுதிகளும் அதாவது இந்த பகுதிகள் நிலையானதாக இருக்க வேண்டும் எஃப் 7 ஜிகாஹெர்ட்ஸ்க்கும் எஸ்22 மாடுலஸ் 1 ஐ விடக் குறைவாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இந்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே உள்ள அனைத்து பகுதிகளும் நிலையானதாக இருக்க வேண்டும் இருப்பினும் எஃப் 1 கிகாஹெர்ட்ஸ் சமமாகும் போது எஸ்22 மாடுலஸ் ஒன்றுக்கு அதிகமாக உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த நிலைத்தன்மை வட்டத்திற்கு வெளியே உள்ள அனைத்து புள்ளிகளும் நிலையற்றவை எனவே ஒரு புள்ளி வட்டத்திற்கு வெளியே இருக்கிறதா அல்லது வட்டத்திற்குள் இருக்கிறதா என்பதைப் பார்ப்பதன் மூலம் அது நிலையானதா அல்லது நிலையற்றதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் நாம் வளைவை மட்டுமே நம்பியிருந்தால் இந்த முறையை போல நாம் எப்போதும் சரியான முடிவை அடைய முடியாது இந்த முறையில் எஃப் 1 ஜிகாஹெர்ட்ஸுக்கு சமமாகும் புள்ளிகள் வட்டத்தினுள் இருக்கும் புள்ளிகள் நிலையானவை அதே சமயம் எஃப் க்கு 7 மற்றும் 14 ஜிகாஹெர்ட்ஸ் சமமாக இருக்கும் புள்ளிகளின் வட்டம் நிலையானது இந்த வழக்கில் ஸ்மித் விளக்கப்படம் மற்றும் நிலைத்தன்மை வட்டத்தின் நிலை குறித்த மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு இது இங்கே நமது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் மற்றும் இங்கே நமது ஸ்மித் விளக்கப்படம் உள்ளது இந்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் எவ்வாறு ஸ்மித் விளக்கப்படத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கு ஓரே வழி மட்டும் உள்ளது எஸ்11 அல்லது எஸ்22 ன் மட்டு 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் நிபந்தனையற்ற நிலைத்தன்மை நிலையின் நிலையை நாம் எழுதலாம் அதாவது மையத்திலிருந்து தொடக்கம் மற்றும் நிலைத்தன்மை வட்டத்தின் ஆரம் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் 1 ஐ விட அதிகமாக இருந்தால் ஸ்மித் விளக்கப்படத்தின் உள்ளே உள்ள புள்ளிகள் நிபந்தனையின்றி நிலையானவை இந்த முறையில் மையம் இந்த நிலையில் உள்ளது இந்த வட்டம் ஸ்மித் விளக்கப்படத்தைத் தொடாது எனவே ஆரத்தை இந்த வட்டத்தின் தோற்றத்திலிருந்து மையத்தின் வரை உள்ள தூரத்தை கழித்தால் அது ஸ்மித் விளக்கப்படத்தின் ஆரத்தை விட அதிகமாக இருக்கும் ஆகவே நிபந்தனை பூர்த்தி செய்ய ப்படும் இதேபோல் இந்த முறையில் வட்டம் நிலைத்தன்மை வட்டம் ஒரே நேரத்தில் நிகழும் மையம் தொடக்கநிலை ல் இருக்கும் இருந்தாலும் ஆரம் ஸ்மித் விளக்கப்படத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே ஸ்மித் விளக்கப்படத்தினுள் உள்ள அனைத்து புள்ளிகளும் நிபந்தனையற்ற நிலையானவை உண்மையில் நிபந்தனையற்ற நிலைத்தன்மை பற்றி விவாதிக்கும் போது நான் முன்னர் குறிப்பிட்ட மியூ அளவுகோல் அதுதான் இது தரப்பட்ட மியூ நிபந்தனையற்ற நிலைத்தன்மைக்கு 1 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது நிபந்தனையற்ற நிலைத்தன்மைக்கு நான் குறிப்பிட்டுள்ள முறையில் இந்த இரண்டு நிகழ்வுகளில் ஸ்மித் விளக்கப்படத்தின் உள்ளே உள்ள எல்லா புள்ளிகளும் நான் என்ன பளுவை இணைக்கிறேன் என்பதைப் பொருட்படுத்தாமல் எப்போதும் நிலையானதாக இருக்கும் எனவே இந்த அளவுரு மியூImu இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது இது உண்மையில் நிலைத்தன்மை வட்டத்தின் தொடக்கநிலையிலிருந்து மையம் வரை உள்ள தூரம் மற்றும் ஆரம் ஆகிய நிலைக்கு இடையிலான வேறுபாட்டை அளவிடுகிறது மியூ ஒன்றை விட அதிகமாக இருந்தால் அது நிலைத்தன்மை வட்டத்தின் மையம் எஸ் வெளியில் காமா எஸ் அல்லது காமா எல்லாம் அது பிறக்கும் இடத்தை பொறுத்தது மேலும் இது ஸ்மித் விளக்கப்படத்தின் ஆர்வத்தை விட அதிகமான ஆரத்தை கொண்டிருக்கும் அல்லது நிலைத்தன்மை வட்டம் முற்றிலும் ஸ்மித் விளக்கப்படத்திலிருந்து வெளியே இருக்கும் மேலும் இது நிலைத்தன்மை வட்ட மையத்தின் நிலை கழித்தல் ஆரத்தின் மாடுலஸ் ஒன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யும் இப்போது உங்களது நிலைத்தன்மை வட்டம் இவ்வாறு இருக்கும் உங்கள் வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தைத் தொடுகிறது என்று வைத்துக்கொள்வோம் மின்கடத்துதிறன் சில மதிப்பு 1 வகுத்தல் ஆர்பி என்றும் உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் மின்தடை ஆர்எ உடன் தொடர்புடைய நிலையான மின்தடை வட்டத்தைத் தொடும் என்றும் நான் கூறுகிறேன் பின்னர் இது ஒரு நிலையற்ற நிலைமை ஸ்மித் விளக்கப்படத்தில் சில மதிப்புகள் உள்ளன அவற்றில் காமா எஸ் ன் சில மதிப்புகள் மற்றும் காமா எல் ன் சில மதிப்புகள் ஆகிய இரண்டிற்கும் வட்டம் நிலையானதாக இருக்கும் நாம் ஒரு மின்தடை ஆர்ஏ ஐ தொடரில் இணைத்தால் அது உள்ளீட்டிற்கு அதிக மின்தடையை சேர்க்கிறது அல்லது அதற்கேற்ப 1 வகுத்தல் ஆர்பி பொறுத்த மின்கடத்துதிறனை வெளியீட்டில் பக்க இணைப்பாக சேர்க்கலாம் நமது நிலைத்தன்மையை நாம் செய்தால் நிலைத்தன்மை வட்டத்தின் நமது நிலை இது போன்ற நமது நிலைத்தன்மை வட்டத்தின் மாற்றங்களின் நிலையில் காட்டப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் எடுத்துக்காட்டாக நமது உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் இப்படி இருந்தால் பெற முடியாதுஇது உண்மையில் எந்த நிலையான மின்தடை வட்டத்தையும் தொடாது நமது வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் இது போன்றது என்று சொன்னால் இங்கே இது எந்த நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தையும் தொடாது எவ்வாறாயினும் இந்த வெளியீடு நிலைத்தன்மை வட்டம் எந்தவொரு நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தையும் தொடாவிட்டாலும் அது ஒரு நிலையான மின்தடை வட்டத்தையும் இந்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டத்தையும் தொடுகிறது அது எந்தவொரு நிலையான மின்தடை வட்டத்தையும் தொடாவிட்டாலும் நிலையான மின்கடத்துதிறன் வட்டத்தைத் தொடும் இதை நாம் இப்படி காட்டினால் இந்த 1 வகுத்தல் ஆர்எ என்பது மின்கடத்துதிறன் வட்டம் அதை இந்த உள்ளீட்டு நிலைத்தன்மை வட்டம் தொடும் மற்றும் ஆர்பி என்பது இந்த வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் தொடும் நிலையான மின்தடை வட்டமாகும் வெளியீட்டில் ஆர்பி ஐ தொடராக இணைத்தால் அல்லது உள்ளீட்டில் 1 வகுத்தல் ஆர்ஏ ஐ பக்க இணைப்பாக செய்தால் இதில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் இரண்டுமே செய்யக்கூடாது இந்த முறையில் கூட நாம் உள்ளீட்டில் தொடர் மின்தடையையும் வெளியீட்டில் உள்ள பக்க இணைப்பில் மின்தடையையும் இணைக்கும்போது இரண்டில் ஏதேனும் ஒன்றைச் செய்ய வேண்டும் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீட்டு நிலைத்தன்மை வட்டம் முறையே ஒரு நிலையான மின்தடை அல்லது மின்கடத்துதிறன் வட்டத்தைத் தொடாத ஒரு முறை இருக்கும்போது இங்கு திரும்பி வருகிறோம் இருப்பினும் அவை முறையே ஒரு நிலையான கடத்துதிறன் மற்றும் நிலையான மின்தடை வட்டத்தைத் தொடும் உள்ளீட்டில் பக்க இணைப்பில் 1 வகுத்தல் ஆர்ஏவையும் அல்லது மின்தடை ஆர்பி ஐ தொடராக இணைத்தால் மீண்டும் நாம் பெறலாம் அல்லது இந்த நிலைத்தன்மை வட்டங்களின் நிலைகளை மாற்றலாம் இதனால் அவை இப்படி ஆகின்றன எனவே சுருக்கமாக நிலைத்தன்மை என்பது ஒரு பெருக்கி வடிவமைப்பின் மிக முக்கியமான அம்சமாகும் நாம் ஒரு குறிப்பிட்ட கெயினை அடைந்தாலும் ஒரு பெருக்கி நிலையானதாக இல்லாவிட்டால் அந்த கெயின் நிலையானதாக இருக்காது ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நிலைத்தன்மை வட்டத்தைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது ஸ்மித் விளக்கப்படத்தை பல்வேறு பகுதிகளில் நிலையற்றபகுதிகள் அல்லது நிலையான பகுதிகள் என பிரிக்கிறோம் நிலையான அல்லது நிலையற்ற பகுதிகளுக்கு எந்தவொரு தனித்துவமான தீர்வும் கிடைக்காது உண்மையில் நாம் நிலையான மற்றும் நிலையற்ற பகுதிக்கு இடையில் ஒரு எல்லையைப் பெறுகிறோம் எனவே நமது வடிவமைப்பில் காமா எஸ் அல்லது காமா எல் மதிப்புகள் நிறைய உள்ளன காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றைத் தேர்ந்தெடுப்பதில் நாம் மிகவும் கொடுப்பனவு செய்கிறோம் நாம் இறுதியாக தேர்ந்தெடுத்த காமா எஸ் அல்லது காமா எல் மதிப்பை தேர்வு செய்யலாம் கெயின் அல்லது இரைச்சல் போன்ற பிற அளவுருக்களை நாம் பின்னர் சேர்க்கலாம் எனவே நிலைத்தன்மை கண்ணோட்டத்தில் நிலைத்தன்மை வடிவமைப்பு காமா எஸ் அல்லது காமா எல் ஒரு தனித்துவமான மதிப்பைக் கொடுக்கவில்லை என்பதை வலியுறுத்துவது ஒரு பகுதியை அளிக்கிறது இந்த பகுதிகளில் இருந்து காமா எஸ் மற்றும் காமா எல் ஆகியவற்றின் மதிப்பை நாம் தேர்வு செய்யலாம் அவை நமக்கு சரியான கெயின் அல்லது இரைச்சல் தரும்